இந்த பாடத்தில் டையோடு மாடல் ஐப் பற்றி விவாதிப்போம் நான் இப்போது குறிப்பிடும் மாடல் ஆனது லார்ஜ் சிக்னல் மாடல் என்று அழைக்கப்படுகிறது நாம் டையோடு குறுக்கே உள்ள மொத்த வோல்ட்டேஜ் மற்றும் டையோடில் உள்ள மொத்த கரண்ட் போன்ற மொத்த அளவுகளை கையாளுகிறோம் என்பதை இது வெறுமனே குறிக்கிறது மேலும் குறிப்பிட்ட ஆபரேட்டிங் பாய்ன்ட்டில் உள்ள இன்க்ரிமெண்டல் மதிப்புகளை அல்ல இது டையோடு சிம்பல் மற்றும் நம்மிடம் ஆனோட் மற்றும் கேத்தோடு உள்ளது கன்வென்ஷன் படி டையோடு குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் ஆனது ஆனோட் டெர்மினலில் பாசிட்டிவ் ஆக இருக்கும்படி வரையறுப்பேன் நிச்சயமாக VD இன் மதிப்பு எதுவாகவும் இருக்கலாம் பாஸ்ஸிவ் சைன் கன்வென்ஷன் படி கரண்ட் ID ஆனது ஆனோடில் பாயும் இப்போது இதற்கான மாடல் ஐ ஏற்கனவே பார்த்தோம் டையோடு கரண்ட் ஆனது IS ஆகும் இதில் IS என்பது ரிவர்ஸ் சேச்சுரேசன் கரண்ட் ஆகும் மேலும் Vt என்பது KTq இது தெர்மல் வோல்ட்டேஜ் ஆகும் மேலும் நீங்கள் 300 கெல்வின் அல்லது ரூம் டெம்பெரேச்சர் இன் மதிப்பை சப்ஸ்டியூட் செய்தால் இது தோராயமாக 25mV ஆகும் மேலும் அதன் கேரக்டரிஸ்டிக் ஆனது கிராஃபிகல் ரீதியாக எவ்வாறு தோற்றமளிக்கும் என்பதை நாம் அறிவோம் VD பாசிட்டிவ் ஆக இருக்கும்போது கரண்ட் கணிசமாக இருக்கும் VD நெகட்டிவ் ஆக இருக்கும் போது IS என சேச்சுரேட் ஆகும் நிச்சயமாக டையோடு வோல்ட்டேஜ் ஆனது பூஜ்ஜியமாக இருக்கும்போது கரண்ட் பூஜ்ஜியமாகும் இப்போது டையோடு கரண்ட்டிற்கான இந்த வெளிப்பாடு மற்றும் மிகவும் எளிமையான சர்க்யூட்களுக்கு கூட மதிப்பீடு மிகவும் கடினமாகிறது ஏனென்றால் நீங்கள் சமன்பாடுகளை நியூமெரிக்கல் ரீதியாக தீர்க்க வேண்டும் எனவே இதைப் பற்றிய ஆஃப்ரோக்ஷிமேசன் பலவற்றைக் கொண்டுள்ளோம் இதை நான் இப்போது விவாதிக்கப் போகிறேன் எனவே சில நேரங்களில் இது மிகவும் வசதியாக இருக்கும் முதல் விஷயம் இதனுடன் ஒப்பிடும் போது இதைப் புறக்கணிப்பது நிச்சயமாக இந்த சொல் மிகப் பெரியதாக இருக்கும்போது மட்டுமே இது செயல்படும் மேலும் VD பெரியதாகவும் பாசிட்டிவ் ஆகவும் இருக்கும்போது அது மிகப்பெரியதாக இருக்கும் பெரிய மற்றும் பாசிட்டிவ் VD என்று நான் கூறும்போது இது தெர்மல் வோல்ட்டேஜ் ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் இந்த வழக்கில் தெளிவாக இதன் எக்ஸ்போனென்சியல் ஆனது இதை விட அதிகம் VD ஆனது குறைவான தெர்மல் வோல்ட்டேஜ்க்கு இருக்கும்போது இது சரியானதாக மாறிவிடும் இரண்டு 100mV நமக்குத் தேவை இந்த வழக்கில் ID யை தோராயமாக IS eVdVt ஆகக் கணக்கிடலாம் நிச்சயமாக இது VD ஆனது தெர்மல் வோல்ட்டேஜ் ஐ விட அதிகமாக இருக்கும்போது மட்டுமே இப்படி இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது நீங்கள் இதை பிளாட் செய்தால் இந்த பகுதியில் நடப்பது கணிசமான கரண்ட் தோராயமாக அதே மதிப்பைப் பெறுவீர்கள் சரியான வெளிப்பாட்டிற்கும் இதற்கும் உள்ள ஒரு முக்கியமான வேறுபாடு என்னவென்றால் VD ஆனது பூஜ்ஜியத்திற்குச் சமமாக இருந்தால் புதிய வெளிப்பாடு பூஜ்ஜியத்திற்குச் செல்லாது எனவே இந்த கேரக்டரிஸ்டிக்கை நீங்கள் பிளாட் செய்தால் இரண்டாவது குவாட்ரன்ட்டில் ஒரு பகுதி இருக்கும் அதாவது சாதனங்கள் பாஸ்ஸிவ் ஆக இல்லை நிச்சயமாக உண்மை என்னவென்றால் ஆர்ஜின்க்கு அருகில் VD ஆனது பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்கும் இந்த வெளிப்பாடு கூட பயன்படுத்தப்படக்கூடாது இது ஒரு ஆஃப்ரோக்ஷிமேசன் மட்டுமே மேலும் அடிக்கடி பயன்படுத்தப்படும் மற்றொரு ஆஃப்ரோக்ஷிமேசன் ஆனது ரிவர்ஸ் பயாஸ் கரண்ட் மிகவும் சிறியதாக இருப்பதால் IS இன் இந்த மதிப்பு மிகவும் சிறியதாக இருக்கும் மற்றும் மறுபடியும் பொதுவாக ஃபார்வர்ட் பயாஸ் கரண்ட் உடன் ஒப்பிடும்போது சிறியதாகச் இருக்கிறது என்று கூறுகிறேன் பின்னர் நீங்கள் டையோடு வழியாக பாயும் கரண்ட் இல்லை என்று கருதுகிறீர்கள் அதாவது ரிவர்ஸ் பயாஸில் டயோடில் கரண்ட் இல்லை இது அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஆஃப்ரோக்ஷிமேசன் ஆகும் நிச்சயமாக நாம் இன்னும் நான் லீனியர் சமன்பாட்டை விட்டுவிட்டோம் இது சில வகை சர்க்யூட்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் எளிமையான தன்னிச்சையான சர்க்யூட்களுக்கு கூட நீங்கள் நான் லீனியர் சமன்பாடுகளைத் தீர்க்க வேண்டும் மேலும் கை கணக்கீடுகளுக்கு அதைத் தவிர்க்க விரும்புகிறோம் எனவே நீங்கள் பார்க்கும் அடுத்த ஆஃப்ரோக்ஷிமேசன் என்னவென்றால் வளைவின் இந்த பகுதியை நீங்கள் பார்த்தால் வளைவு மிகவும் செங்குத்தானது நான் ID யை VDக்கு எதிராகத் பிளாட் செய்கிறேன் வளைவு மிகவும் செங்குத்தானது எனவே நீங்கள் சொல்லக்கூடியது என்னவென்றால் வளைவின் இந்த பகுதியில் டையோடு வோல்ட்டேஜ் ஆனது அதிகம் மாறாது ஆனால் அது நிச்சயமாக மாறக்கூடியது உண்மையில் டையோடு வோல்ட்டேஜ்ஜிற்கான வெளிப்பாட்டைக் கண்டறிய இந்த ஆஃப்ரோக்ஷிமேட் வெளிப்பாட்டைப் பயன்படுத்துவேன் எனவே VD என்பது தெர்மல் வோல்ட்டேஜ் டைம்ஸ் டையோடு கரண்ட்டின் இயற்கை மடக்கை பை சேச்சுரேசன் கரண்ட் ஆகும் எனவே இப்போது ID இருமடங்காகிறது ID ஆனது 2 ID யாக மாறுகிறது பின்னர் இது Vt ln 2IdIs ஆக மாறுகிறது இது அடிப்படையில் Vt ln IDIs Vt ln 2 இன் பழைய மதிப்பு இதை நீங்கள் கணக்கிட்டால் தோராயமாக 17 5mV ஆக இருக்கும் எனவே கரண்ட்டை இரட்டிப்பாக்கினாலும் டையோடு வோல்ட்டேஜ் ஆனது 20mV க்கும் குறைவாகவே மாற்றுகிறது எனவே கரண்ட்களின் வரம்பிற்கு டையோடு வோல்ட்டேஜ் ஆனது கான்ஸ்டன்ட் என்று ஒரு நியாயமான ஆஃப்ரோக்ஷிமேசன் ஐ நாம் செய்யலாம் அதாவது டையோடு வோல்ட்டேஜ் மாறாத இடத்தில் சரியாக செங்குத்தாக இருக்கும் கேரக்டரிஸ்டிக்கை நாம் கருதுகிறோம் நிச்சயமாக நீங்கள் ஆர்ஜின்க்கு அருகில் வரும்போது இது உங்களுக்கு மிகவும் மோசமான எர்ரர்களை அளிக்கிறது ஆனால் அது சரி டையோடு ஆனது இங்கே எங்கோ இயங்குகிறது என்று கருதுகிறோம் எனவே ஃபார்வர்ட் திசையில் சில கரண்ட் பாயும் போது டையோடு வோல்ட்டேஜ் கான்ஸ்டன்ட் என்று கூறுவது ஆஃப்ரோக்ஷிமேசன் இன் அடுத்த கட்டமாகும் ரிவர்ஸ் பயாஸ் பகுதியில் கரண்ட் மிகவும் சிறியது என்பதை நாம் அறிவோம் ஏற்கனவே முன்பே பூஜ்ஜியத்திற்கு அதை ஆஃப்ரோக்ஷிமேசன் ஆக மதிப்பிட்டுள்ளோம் அதாவது இந்த வகையின் கேரக்டரிஸ்டிக் என்று நாம் கருதுகிறோம் அதை இங்கே வரை தொடரலாம் எனவே இந்த புள்ளி வரை பூஜ்ஜிய கரண்ட் இருப்பதாக நாம் கருதுகிறோம் இந்த கட்டத்தில் வோல்ட்டேஜ் கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் மேலும் அது எந்த கரண்ட்டையும் கொண்டு செல்ல முடியும் எனவே ஆஃப்ரோக்ஷிமேசன் இன் அடுத்த நிலை பின்வருமாறு ஃபார்வர்ட் பயாஸ் அதாவது கணிசமான ID நிச்சயமாக ஃபார்வர்ட் திசையில் பாய்கிறது ரிவர்ஸ் திசையில் டையோடில் கணிசமான கரண்ட் பாயவே முடியாது எனவே இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது VD என்பது கான்ஸ்டன்ட் இது VD ON ஆல் குறிக்கப்படுகிறது இந்த கான்ஸ்டன்ட் இன் மதிப்பு என்ன அடிப்படையில் நீங்கள் இந்த கான்ஸ்டன்ட் இன் மதிப்பை உருவாக்கும் விதம் என்னவென்றால் நீங்கள் வழக்கமாகப் பயன்படுத்தும் சில வகையான டையோட்கள் உங்களிடம் உள்ளன மேலும் வழக்கமாக செயல்படும் குறிப்பிட்ட அளவிலான கரண்ட்கள் உங்களிடம் உள்ளன அதற்காக நீங்கள் ஒரு நியாயமான மதிப்பைத் தேடுகிறீர்கள் மேலும் இதற்கான நியாயமான மதிப்பு 0 7 V இப்போது நீங்கள் டையோட்களை மிகச் சிறிய கரண்ட் உடன் இயக்கினால் இது அப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை அது இதைவிடச் சிறியதாக இருக்கலாம் மேலும் மிகப் பெரிய கரண்ட்களைக் கொண்டு செல்லும் டையோட்களில் இது 1 V வரை கூட இதை விட அதிகமாக இருக்கலாம் ஆனால் அது 0 7 V என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அது கரண்ட்டின் மதிப்பைப் பொருட்படுத்தாமல் அது ஒரு கான்ஸ்டன்ட் ஆகக் கருதப்படுகிறது பின்னர் அடிப்படையில் டையோடு ஆஃப் நிலையில் இருக்கும் போது நான் அதை ரிவர்ஸ் பயாஸ் என்று அழைப்பேன் இதன் மூலம் நான் இதை டையோடு ஆஃப் ஆகக் குறிப்பிடுகிறேன் மேலும் இதை நான் உண்மையில் ரிவர்ஸ் பயாஸ் என்று அழைக்கக்கூடாது ஏனெனில் VD ஆனது நெகட்டிவ் ஆக இருக்க வேண்டிய அவசியமில்லை இதில் VD ஆனது 0 7 V க்கும் குறைவாக உள்ளது எனவே VD ஆனது 0 7 V விட குறைவாக இருந்தால் அதாவது கரண்ட் பூஜ்ஜியமாக இருக்கும் VD ON விட VD குறைவாக இருந்தால் கரண்ட் பூஜ்ஜியமாக இருக்கும் ஃபார்வர்ட் பயாஸ் என்பது டையோடு ஆன் நிலையில் இருக்கும் ஆனால் ஆஃப் நிலையில் இருந்து ஆன் நிலைக்கு செல்லும்போது அது சில வகையான சுவிட்ச் போல் தெரிகிறது ஆஃப் நிலையில் கரண்ட் இருக்காது வோல்ட்டேஜ் கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் போது மற்றும் அது எந்த கரண்ட்டையும் ஆதரிக்கும் இப்போது இது நன்றாக உள்ளது உண்மையில் இதைத்தான் நமது லார்ஜ் சிக்னல் கணக்கீடுகளுக்குப் பயன்படுத்துவோம் மேலும் சில சமயங்களில் இதை இன்னும் ஆஃப்ரோக்ஷிமேட் ஆக மதிப்பிடலாம் வோல்ட்டேஜ்கள் 0 7 V ஐ விட பெரியதாக இருக்கும் சர்க்யூட்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் VD நெகட்டிவ் ஆக இருக்கும்போது இதை பூஜ்ஜிய கரண்ட் ஆக நீங்கள் ஆஃப்ரோக்ஷிமேட் ஆக மதிப்பிடலாம் மற்றும் பூஜ்ஜிய வோல்ட்டேஜ் இருந்தால் அதன் வழியாக ஏதேனும் கரண்ட் பாயும் போது VD ON ஐ பூஜ்ஜிய V ஆக அமைப்பதன் மூலம் ஒரு குரூடர் ஆஃப்ரோக்ஷிமேசன் ஐ உருவாக்குகிறோம் அதாவது பாசிட்டிவ் கரண்ட் பாயும் போது டையோடு ஒரு ஷார்ட் சர்க்யூட் போல் செயல்படுகிறது ஒரு ரிவர்ஸ் வோல்ட்டேஜ் பயன்படுத்தப்படும் போது டையோடு ஒரு ஓபன் சர்க்யூட் போல் செயல்படுகிறது ஷார்ட் சர்க்யூட்டின் I வெர்சஸ் V என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் பின்வருமாறு இருக்கும் பாயும் கரண்ட்டைப் பொருட்படுத்தாமல் இது பூஜ்ஜிய வோல்ட்டேஜ் ஐக் கொண்டிருக்கும் மற்றும் ஓபன் சர்க்யூட்களின் I V கேரக்டரிஸ்டிக் அது போன்றது வோல்ட்டேஜ் ஐப் பொருட்படுத்தாமல் அது பூஜ்ஜிய கரண்ட்டைக் கொண்டிருக்கும் இப்போது டையோடு இந்த இரண்டின் கலவையாகும் இது ரிவர்ஸ் பயாஸ் பகுதியில் இது ஒரு ஓபன் சர்க்யூட் மற்றும் ஃபார்வர்ட் பயாஸ் பகுதியில் இது ஒரு ஷார்ட் சர்க்யூட் இது டையோடு கேரக்டரிஸ்டிக்களுக்கு மற்றொரு ஆஃப்ரோக்ஷிமேசன் ஆகும் எனவே சுருக்கமாக டையோடின் சரியான கேரக்டரிஸ்டிக் நம்மிடம் உள்ளன இதையே நான் மேற்கோள்களில் வைப்பேன் ஏனெனில் இது இன்னும் டையோட் கேரக்டரிஸ்டிக் இன் சிறந்த பதிப்பாகும் மேலும் ஒரு பிராக்டிகல் டையோடில் நீங்கள் மற்ற சிறந்த அம்சங்களைக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் நம்மைப் பொறுத்த வரை இதுவே சரியான கேரக்டரிஸ்டிக் மேலும் இது VDஇன் அனைத்து மதிப்புகளுக்கும் செல்லுபடியாகும் பின்னர் நாம் ஆஃப்ரோக்ஷிமேசன் இன் முதல் நிலையைப் பெற்றுள்ளோம் அங்கு VD ஆனது Vt ஐ விட அதிகமாக இருக்கும் போது இந்த மைனஸ் என்ற ஒரு சொல் இல்லாமல் ID என்பது எக்ஸ்போனென்சியல் ஆக இருக்கும் என்று கூறுகிறோம் மற்றும் VD பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருக்கும்போது அது பூஜ்ஜியமாகும் மேலும் நம்மிடம் ஆஃப்ரோக்ஷிமேசன் இன் இரண்டாம் நிலை உள்ளது அங்கு டையோடு வழியாக கரண்ட் பாய்கிறது என்றால் டையோடு வழியாக ஃபார்வர்ட் கரண்ட் பாய்கிறது என்றால் டையோடு வோல்ட்டேஜ் ஆனது சில கான்ஸ்டன்ட் VD ON ஆகும் அதை நாம் 0 7 V ஆக எடுத்துக்கொள்வோம் வோல்ட்டேஜ் ஆனது VD ON ஐ விட குறைவாக இருந்தால் ID சரியாக பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்கும் மற்றும் இந்த மாடலில் டையோடு வோல்ட்டேஜ் ஆனது VD ON ஐ விட அதிகமாக இருக்க முடியாது மேலும் இதன் க்ரூடர் பதிப்பில் ID ஆனது பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருந்தால் VD பூஜ்ஜியமாகும் மற்றும் VD ஆனது பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருந்தால் ID ஆனது பூஜ்ஜியத்திற்கு சமம் எனவே இது ஆன் டையோடு அதுவே ஆஃப் டையோடு இந்தப் பாடத்திட்டத்திலும் பொதுவாக கைக் கணக்கீடுகளுக்கான பல படிப்புகளிலும் இதை நியாயமான ஆஃப்ரோக்ஷிமேசன் ஆகப் பயன்படுத்துவீர்கள்